அனைவருக்கும் வணக்கம் பேரிடர் மீட்பு மற்றும் அதிலிருந்து மீண்டு வருவது பற்றி இந்த சொற்பொழிவில் பார்ப்போம் இந்த சொற்பொழிவில் இடர் பற்றிய கருத்து மற்றும் பேரழிவு ஆபத்திற்கு எதிராக தயாராகுதல் எப்படி என்பதைப் பற்றி பார்ப்போம் ஆபத்திற்கு எதிராக தயாராகும் பொழுது அதை குறைப்பதை பற்றி மட்டுமல்லாமல் ஆபத்தை பற்றிய மக்களின் கருத்து எந்த அளவு முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதையும் நான் உங்களுக்கு கூறுகிறேன் நான் கியோட்டோ யுனிவர்சிட்டியில் உள்ள டிசாஸ்டர் பிரேவென்ஷன் ரிசர்ச் இன்ஸ்ட்யூட் ஐ சேர்ந்த சுபஜோதி சமதர் வெள்ளம்அல்லது சில வகையான எரிமலைகள் போன்ற பல இயற்கை பேரழிவுகள் இருக்கின்றன என்பதை நாம் அறிவோம் ஆனால் பேரழிவுகள் உடன் தொடர்பு இல்லாத பல ஆபத்துகளும் நம்மிடம் உள்ளன அவை புகை பிடித்தல் அல்லது ஜி எம் ஓ ஆக இருக்கலாம் அவற்றைப் பற்றிய விரிவான கருத்துகளை இங்கு பார்ப்போம் நீங்கள் புகைப்பிடிப்பவர்கள் ஆனால் அதன் காரணமாக நுரையீரல் புற்றுநோய் ஏற்பட வாய்ப்புள்ளது அல்லது ஒரு வெள்ளம் ஏற்படுகிறது என்றால் அதனால் ஏழை மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள் பூகம்பம் மற்றும் சுனாமி பாதிப்புகள் மற்றும் நாட்டிக் அணுசக்தி விபத்தைத் தூண்டிய புகுஷிமா போன்ற பல ஆபத்துகள் நம்மிடையே இருக்கின்றன என்பதை நாம் ஒப்புக் கொள்கிறோம் பேரழிவு ஆபத்துகளை கருத்தில் கொண்டு பார்க்கும் பொழுது ஆசியா ஒரு முக்கியமான ஹாட்ஸ்பாட் ஆக கருதப்படுகிறது மேலும் உலக அளவில் பேரழிவு ஏற்படக்கூடிய பகுதிகளில் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது எந்த ஒரு இயற்கை பேரழிவு ஆனாலும் அது பூகம்பம் ஆனாலும் அல்லது எரிமலை வெடிப்புகள் ஆனாலும் ஆசியாவை போல் எந்த ஒரு பகுதியையும் பாதிப்படைவதில்லை ஆகவே உலக அளவில் ஆசியாவில் மிகவும் பேரழிவை ஏற்படக்கூடிய பகுதியாக கருதப்படுகிறது பேரழிவுகளை பற்றி பார்க்கும் பொழுது நகர்ப்புறங்களில் உள்ள மக்கள் தொகை பற்றியும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் 1950இல் மொத்த மக்கள் தொகையில் நகர்ப்புற மக்கள்தொகை வெறும் 29 7 ஆக இருந்தது ஆனால் 2030 இல் இது 61 1 அது மாறிவிடும் என கணிக்கப்பட்டுள்ளது அதாவது அதிகமான மக்கள் நகர்புறங்களில் வாழ்கிறார்கள் என்றால் அவர்கள் அதிகமான பேரழிவுகளுக்கு ஆளாகிறார்கள் என்பதே அதற்கு அர்த்தம் இந்த வரைபடத்தைப் பார்த்தால் 1950 முதல் 2000 வரை பூகம்பம் வெள்ளம் மற்றும் புயல் காற்று எந்த அளவிற்கு அதிகரித்துள்ளது என்பதை நம்மால் உணர முடியும் கண்டிப்பாக உலக அளவில் அனைத்து பெரிய இயற்கை பேரழிவுகளும் அதிகரித்துக்கொண்டே இருக்கின்றன அதிலும் முக்கியமாக வெள்ளம் புயல் காற்று மற்றும் பூகம்பம் அதிக அளவில் அதிகரித்துக்கொண்டே வருகிறது இந்த வரைபடத்தில் சிவப்பு நிறத்தில் நாம் காணலாம் பேரழிவுகள் மட்டும் அதிகரிக்கவில்லை பொருளாதார இழப்பு மற்றும் சமூக தாக்கங்கள் போன்றவைகளும் அதிகரித்துக்கொண்டே வருகின்றன 1950 முதல் 2000 வரையிலான இந்த போக்கினை கவனித்தால் பொருளாதார இழப்புகள் அல்லது காப்பீட்டு இழப்புகள் அதிகரித்துள்ளதை உணரலாம் இப்போதைய போக்குதான் என்ன 2011இல் ஜப்பானில் ஏற்பட்டது போன்ற மிகப்பெரிய பேரழிவு ஏற்பட உள்ளது அது மேலும் அதிகரிக்கவும் வாய்ப்புள்ளது 60 மற்றும் 90 களில் சில சர்வதேச உதவி செயல்படுத்தப்படும் பேரழிவுகளின் எண்ணிக்கை 1 3 3 மடங்கு அதிகம் பேரழிவு காரணமாக பொருளாதார இழப்புகள் 1 9 காப்பீட்டு இழப்பு 60 மற்றும் 90 களில் அதிக விகிதத்தில் அதாவது 116 என அதிகரித்தது அப்படியானால் உண்மையில் என்னதான் நடக்கிறது இயல்பு வாழ்க்கையில் என்னதான் நடக்கிறது பேரழிவுகளால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன இந்த சிறிய தரவு மூலம் நம்மால் என்ன உண்மையை உணர முடிகிறது இதுபோன்ற பல தரவுகளை என்னால் தர இயலும் ஆனால் நேரத்தை கருத்தில் கொண்டு இந்த சிறிய தரவினை கொண்டு அது கூற வரும் கருத்துக்களை நாம் இப்போது பார்ப்போம் அதிகமான மக்கள் மற்றும் கட்டிடங்கள் மற்றும் குடியிருப்புகள் இப்போது ஆபத்துகளுக்கு ஆளாகின்றன நகர்ப்புறத்தில் அதிகமான மக்கள் வாழ்கின்றனர் அதிகமான மக்கள் வெளிப்படும் போது நிச்சயமாக மேலும் மேலும் மக்கள் ஆபத்தில் உள்ளனர் உலகம் முழுவதும் குறிப்பாக வளரும் நாடுகளில் மக்களின் திறன் அவற்றின் பண்புகள் அவற்றின் அம்சங்கள் கட்டிட பண்புகள் தீர்வு பண்புகள் அது நடக்கும் விதம் திட்டமிடப்படாத வளர்ச்சியின் மகிழ்ச்சியற்ற தன்மை இவையாவும் அதற்கு முன்பை விட மக்களை மிகவும் பாதிக்கக்கூடியது என்பது உறுதி இவை அனைத்துமே ஆசியாவில் அதிகமாக நிகழ்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது பொறியியல் நடவடிக்கைகள் முக்கியமானவை தான் ஆனால் அது போதுமான ஒன்றல்ல நீங்கள் கட்டடங்கள் பாலங்கள் அணைகள் போன்றவற்றை உருவாக்கலாம் கட்டமைப்பு நடவடிக்கைகள் போன்ற பல விஷயங்களை நீங்கள் செய்யலாம் பேரழிவுகளைப் பாதுகாக்கவும் தணிக்கவும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு அவை மிகவும் அவசியம் அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் 2011 ஜப்பான் அல்லது 1995 கோபி பூகம்பம் ஜப்பானை போலவே இந்தியாவும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு அதிக தொகையை முதலீடு செய்கின்றது அத்தகைய கட்டமைப்பு நடவடிக்கைகளால் சமூகங்களை நெகிழ வைக்க முடியாது ஏனென்றால் நம்மை விட இயற்கை சக்தி வாய்ந்தது நீங்கள் இயற்கையை சுரண்டுகிறீர்கள் என்றால் அல்லது நீங்கள் எங்கு வாழக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் வாழ்கிறீர்கள் என்றால் அதற்கு கட்டமைப்பு நடவடிக்கைகள் போதுமானதாக இல்லை என்று அர்த்தம் இதற்கு நாம் என்ன தான் செய்ய வேண்டும் நாம் மக்களிடையே இடர் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் மேலும் பேரழிவு ஆபத்திற்கு எதிராக தயாராவது எப்படி என்று எடுத்துரைக்க வேண்டும் ஒரு பேராபத்து வருகிறதென்றால் உதாரணத்திற்கு சுனாமி வருகிறது என்றால் அவர்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டும் அதிக முக்கியமாக கடற்கரையோரங்களில் உள்ளவர்கள் உடனடியாக அந்த இடத்தைவிட்டு வெளியேற வேண்டும் ஆனால் மக்கள் ஒருபோதும் இதுபோன்ற நடவடிக்கைகளை விரும்புவதில்லை இந்த சூழ்நிலையில் நாம் பேரழிவு ஆபத்திற்கு எதிராக தயாராவது மற்றும் இடர் நிர்வாகம் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் இதற்காக நாம் மிகப்பெரிய விஷயங்களை செய்யவேண்டியதில்லை மாறாக வெள்ள காப்பீடு வாங்குவதற்கும் அல்லது அவசர காலங்களில் உடனடியாக அந்த இடத்தை விட்டு வெளியேறுவது என்பதற்கும் மக்களை ஊக்குவிக்க வேண்டும் சிறந்த நீர்வள மேலாண்மைக்கு மழைநீர் சேகரிப்பு போன்ற எளிய தொழில்நுட்பங்கள் அல்லது சூழல் நட்பு வீடு ஆற்றல் சேமிக்கும் வீடு அல்லது விபத்துக்களில் இருந்து தப்பிக்க ஹெல்மெட் அணிய வேண்டும் போன்றவற்றை எடுத்துரைக்கலாம் ஆனால் அது ஒரு சாதாரண விஷயம் அல்ல ஏனென்றால் ஒரு தனிமனிதனை சூரிய ஆற்றல் சேமிக்கும் வீடு ஒன்றை உருவாக்க சொன்னால் அவர் என்னால் சோலார் பேனல் வைக்க முடியும் என்று கூறுகிறார் ஆனால் எனது முயற்சி மிகக் குறைவு நான் அதைச் செய்தால் அது இந்த சமூகத்தில் ஆயத்தத்தை ஊக்குவிக்காது ஏனென்றால் எனது முயற்சி மிகக் குறைவு நான் ஏன் அதை செய்ய வேண்டும் என்று அவர் எண்ணுவதில் தவறொன்றுமில்லை அது முற்றிலும் உண்மையே இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் மக்களை மேலும் மேலும் ஊக்குவிக்க வேண்டும் ஒரே ஒருவர் மட்டும் ஹெல்மெட் அணிவது போதுமான ஒன்றல்ல எனவே நிறைய சிறுசிறு முயற்சிகள் இறுதியில் ஒரு பிரம்மாண்ட முயற்சியாக வெளிப்படும் காப்பீடு மழைநீர் சேகரிப்பு இதுபோன்ற இன்னும் பல சிறிய தொழில்நுட்பங்கள் பல சிறிய விஷயங்கள் நம்மிடம் உள்ளன இதுபோன்ற பெரிய தொழில்நுட்பங்கள் மற்றும் சிறிய விஷயங்களை உபயோகிக்க மக்களை நாம் ஊக்குவிக்க வேண்டும் ஆனால் அது ஒரு மிகப்பெரிய சவாலாகவே இருக்கும் நீங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் வெளியேற வேண்டும் அல்லது உங்கள் திடக்கழிவுகளை நிர்வகிக்க வேண்டும் அல்லது நீங்கள் பை சட்டங்களைப் பின்பற்ற வேண்டும் அல்லது நீங்கள் அவசரகாலத்தில் உணவை சேமிக்க வேண்டும் அல்லது நீங்கள் சர்வைவல் கிட் அல்லது கண்டின்ஜென்ஸி கிட் survival kit or contingency kit வைத்திருக்க வேண்டும் என்று நகராட்சி அதிகாரி கூறுகிறார் என்று வைத்துக் கொள்வோம் அப்போது நாம் என்ன செய்வோம் இதுபோன்ற தடுப்பு நடவடிக்கைகளை உள்ளூர் அரசு மக்களின் இடர் நிலையை குறைக்கவே செய்கிறது மேலும் சில பேரழிவு தயாரிப்பு தொழில்நுட்பத்தை நிறுவவும் பின்பற்றவும் நம்மை தூண்டுகிறது இதுவே எளிய இடர் தொடர்பு செயல்முறை ஆனால் அது அவ்வளவு எளிதானது அல்ல வழக்கமான இடர் தயார்நிலை பொறிமுறை அல்லது அமைப்பு மக்களுக்கு தகவல்களை வழங்குவது மட்டுமே போதுமானது என்று நினைக்கிறார்கள் ஆனால் அவசர காலங்களில் மக்களை வெளியேற்றும்படி கேட்டால் போதும் என்று நினைக்கிறோம் ஆனால் அது போதாது உலகெங்கிலும் உள்ள பல்வேறு ஆராய்ச்சிகளில் நிறைய பணம் செலுத்திய பிறகு நிறைய திட்டங்களை இயக்கி நிறைய நேரம் செலவழித்து பேரழிவிற்கு எதிராக மக்கள் தயாராகும் போக்கு மழுப்பலாக உள்ளது இது மிகவும் குறைவு என்று இந்த துறையைச் சேர்ந்தவர்கள் கூறுகிறார்கள் மக்கள் ஏன் தயாராகவில்லை இதோ அதற்கான ஒரு நல்ல எடுத்துக்காட்டு நாம் எதனை ஆபத்து என்று நினைக்கிறோமோ அதனை மக்கள் ஆபத்தாக கருத மாட்டார்கள் இந்த படத்தில் உள்ளது போல இந்த கப்பலின் மறுபுறம் அமர்ந்துள்ள மனிதர் தனக்கு ஆபத்து இல்லை என்றும் தான் கப்பலின் மூல்கும் பகுதிக்கு எதிரில் அமர்ந்து உள்ளதால் தான் நீரில் மூழ்க மாட்டோம் என்றும் தனக்கு ஆபத்து இல்லை என்றும் மேலும் தான் இறக்க போவதில்லை என்றும் நினைக்கிறார் உங்கள் குடையின் 40 ஏன் மூடப்பட்டிருக்கிறது என்று இந்த பெண்மணி கேட்கும் மற்றொரு நபர் 40 மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக எனக்கு ஒரு அவசர செய்தி வந்தது என்று அவர் கூறினார் ஆரம்ப எச்சரிக்கையின் செய்தியை அவர் இவ்வாறு புரிந்துகொண்டார் எனவே மக்கள் விளக்கும் விதத்தில் மக்கள் அவற்றை உணரும் விதம் மாறுபடும் ஆயத்தத்தைப் பற்றி மக்கள் வேறுபட்ட நோக்குநிலைகளைக் கொண்டுள்ளனர் என்பது மட்டுமல்ல மக்கள் பேரழிவு பற்றி தனக்கு தெரியும் என் பகுதியை நான் நன்கு அறிவேன் வெள்ளம் எப்போது வரும் சுனாமி எப்போது வரும் என்று நான் அறிவேன் என்னால் எளிதில் தப்பிக்க முடியும் என்னை குறைத்து மதிப்பிடாதீர்கள் என்று நினைக்கிறார்கள் உண்மையில் மக்கள் தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று தங்கள் அறிவை மிகைப்படுத்திக் கொள்கிறார்கள் அல்லது வெள்ளம் மற்றும் பூகம்பம் ஏற்படக்கூடும் என்று அவர்கள் போதுமான அளவு தயாராக இருப்பதாக மதிப்பிடுகிறார்கள் நான் பாதுகாப்பாக இருப்பேன் ஏனென்றால் நான் பாதிக்கப்படக்கூடியவன் அல்ல நான் போதுமான அளவு தயாராக இருக்கிறேன் என் வீடு நன்றாக இருக்கிறது என் வீடு மூன்று மாடி எந்த வெள்ளமும் என்னை பாதிக்காது என்று எண்ணுகிறார்கள் இது மற்றவர்களின் பொறுப்பு என்றும் என்னுடைய பொறுப்பு அல்ல என்றும் மக்கள் நினைக்கிறார்கள் வெள்ளம் வருவதற்கு மக்கள் பெரும்பாலும் நகராட்சி அதிகாரத்தை குற்றம் சாட்டுகிறார்கள் வெள்ளம் என்பது உள்ளூர் அரசாங்கத்தின் பிரச்சினை என்று அவர்கள் கூறுகிறார்கள் மேலும் என்னைப் பாதுகாப்பது உள்ளூர் அரசாங்கத்தின் கடமை அல்லது பொறுப்பு என்றும் மக்கள் நினைக்கிறார்கள் உண்மையில் மக்களின் இடர் விழிப்புணர்வைக் குறைக்கும் அல்லது குறைந்த அபாய உணர்வைக் குறைக்கும் பல காரணிகளும் இருக்கலாம் எனவே இந்த காரணிகள் தயார்நிலையை குறைக்கவும் செய்யலாம் என்பதை நாம் உணர வேண்டும் நடவடிக்கைகளுக்கும் அதற்கு நம்மை தயார் படுத்திக் கொள்வதற்கும் அதிக பணத்தை முதலீடு செய்து இருக்க வேண்டும் ஆனால் நாம் அவ்வாறு செய்வதில்லை மாறாக அவசர காலத்திற்காக அதிக பணத்தினை முதலீடு செய்கிறோம் இதற்காக நாம் ஏதாவது நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் ஆனால் நாம் அதனை செய்வதில்லை மக்களிடையே பேரழிவு ஆபத்திற்கு எதிராக தயாராகும் முறைகளை நாம் ஊக்குவிக்கும் இடம் போதுமானதாக இல்லை மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் ஆபத்தில் இருந்து தங்களை காப்பாற்றிக்கொள்ள தயாராவதற்கு பணத்தினை செலவு செய்ய விரும்புவதில்லை நாம் பேரிடர் நிவாரணத்திற்கு பணத்தினை செலவு செய்யவே விரும்புகிறோம் அரசாங்கமும் அதே வகையான கொள்கையையே பின்பற்றுகிறது அரசு ஆபத்திற்கு எதிராக தயாராகும் முறைகளை கடைப்பிடிக்க மக்களை ஊக்குவிப்பதில்லை வளரும் நாடுகளில் செயல்திறன் மிக்க இடர் நிதி குறைவாகப் பயன்படுத்தப்படுகிறது பேரழிவுக்கு முந்தைய நிதியுதவியும் மிகக் குறைவு அது போலவே வளரும் நாடுகளில் உள்ள உள்ளூர் அரசாங்கமோ அல்லது தேசிய அரசாங்கமோ மிகக் குறைந்த பணத்தை மட்டுமே செலவிடுகின்றன அவசர காலத்தில் நாம் அதிக பணத்தினை செலவு செய்கிறோம் ஆனால் சமூகங்களை பின்னடைவில் இருந்து காக்கக்கூடிய பேரழிவு ஆபத்திற்கு எதிராக தயாராகுதல் நடைபெறுவதில்லை மக்களை பேரழிவுக்கு எதிராக தயார்படுத்துவது மிகவும் கடினமான ஒன்று எனவே இந்த இடர் தொடர்புகள் அதாவது சமூகத்திற்கு உள்ளூர் அரசாங்கம் வழங்குவது போன்ற தொடர்புகளை நம்மால் எவ்வாறு கையாள முடியும் இப்போது வெள்ளம் வருகிறது என்று வைத்துக் கொள்வோம் அப்போது உள்ளூர் அரசாங்கம் மக்களிடம் வெள்ளம் வருகிறது நீங்களும் உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களும் ஆபத்தில் உள்ளார்கள் எனவே தயவுசெய்து இந்த இடத்தை காலி செய்து நாங்கள் கூறிய பாதுகாப்பான இடத்திற்கு தயவுசெய்து சென்றுவிடுங்கள் என்று கூற முயற்சி செய்கிறது செய்தித்தாள் டிவி வானொலி இணையம் போன்ற வெகுஜன ஊடகங்கள் மூலம் மக்களுக்கு இந்த செய்தி வழங்கப்பட்டது ஆனால் இந்த மனிதர் அதை கண்டுகொள்ளவில்லை அவர் ஆபத்தில் இருக்கிறார் ஆனால் அதைப் பற்றிய எந்த கவலையும் இல்லாமல் அவர் ஆனந்தமாக செய்தித்தாள் வாசித்து கொண்டிருக்கிறார் இது உண்மையில் சவாலானது அல்லவா இது மிகவும் அசாதாரணமான காட்சி அல்ல இது மக்கள் அன்றாடம் செய்யும் மிகப் பொதுவான விஷயமாகும் அவர்களை ஆபத்துக்கு எதிராக தயாராக சொல்லும்போது அல்லது ஆபத்துக்காலத்தில் வெளியேறு சொல்லும்போது மக்கள் அதை கடைப்பிடிக்காமல் இருப்பது பொதுவான ஒன்றாகும் இந்த மனிதர் ஆபத்தை உணரும்போது அது 50 கிலோ மீட்டரில் அல்ல 50 சென்டி மீட்டரில் உள்ளது அப்போது அவரும் அவரது பகுதியும்நீரில் மூழ்கி விட்டனர் இப்போது ஆபத்தை பற்றிய மக்களின் அறிவுதான் நமக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது சில சமயங்களில் அவர்கள் தாங்கள் ஆபத்தில் இருப்பதை ஒத்துக் கொள்கிறார்கள் ஆனால் பெரும்பாலும் அவற்றை ஒத்துக்கொள்வதில்லை அவர்கள் ஆபத்தில் இருப்பதை அறிந்து கொண்டாள் நம்மால் என்ன செய்ய முடியும் சில நேரங்களில் மக்கள் இந்த இடத்திலிருந்து வெளியேறினார் தன்னை பாதுகாத்துக்கொள்ள முடியும் மேலும் பேரிடர் அபாயத்தை தடுக்க முடியும் என்று ஒத்துக்கொள்கிறார்கள் ஆனால் சில சமயங்களில் ஆபத்தினை குறைக்கும் நடவடிக்கைகளையும் ஆபத்துக்கு எதிராக தயாராகும் நிலையினையும் நம்ப மறுக்கிறார்கள் இந்த முயற்சி உண்மையில் வேலை செய்யுமா இது என்னை ஆபத்திலிருந்து காக்குமா என்ற சந்தேகம் கொள்கிறார்கள் இங்கு ஆபத்து என்பது அறிவு மற்றும் அந்த ஆபத்தை எவ்வாறு தீர்க்க முடியும் என்ற எண்ணம்தான் இது எப்போதும் சவால் செய்யப்படுகிறது ஆபத்து கருத்துக்களை பொருத்தவரை பல்வேறு கேள்விகள் நம்முள் எழுகின்றன யாரால் ஆபத்து என்ன ஆபத்து எந்த அளவிற்கு ஆபத்து மேலும் ஆபத்து போன்ற கேள்விகள் எழுகின்றன அதுபோல ஆபத்துக்கு எதிராக தயாராகும் நிலையிலும் பல்வேறு கேள்விகள் எழுகின்றன முதலில் செய்ய வேண்டிய வேலை என்ன நான் என்ன செய்ய வேண்டும் அது பயனுள்ளதாக இருக்குமா இந்த இடத்திலிருந்து காலி செய்வது ஆபத்திலிருந்து என்னை பாதுகாக்கும் ஆனால் அதை யார் செய்வது அதைப்போலவே மழைநீர் சேகரிப்பு செய்வதற்கான பணியினை நான் செய்ய விரும்பினால் அப்போதும் பல கேள்விகள் எழுகின்றன உண்மையில் மழைநீர் சேகரிப்பு செய்வது என்னுடைய கடமையா அல்லது அரசாங்கத்தின் கடமையா மேலும் அது எப்போது நிறைவடையும் அதன் பின்னர் தற்காலிகமாக ஏற்படும் கேள்விகளுக்கு யார் பொறுப்பு ஏற்பார்கள் இவை அனைத்துமே பேரழிவு ஆபத்திற்கு எதிராக நம்மை தயார் செய்து கொள்ளும்போது உண்டாகும் மிகப் பொதுவான கேள்விகளே அப்படியானால் ஆபத்து என்றால் என்ன ஏன் மக்கள் அதை நம்ப மறுக்கிறார்கள் ஒரு பிரிட்டன் ராயல் சொசைட்டி உள்ளது அவர்கள் 1982 இல் இடர் மதிப்பீடு குறித்த ஒரு வெள்ளை புத்தகத்தை வெளியிடுகிறார்கள் 1983 இல் அது மீண்டும் திருத்தப்பட்டது சர்வதேச அளவில் பல புகழ்பெற்ற பேராசிரியர்கள் விஞ்ஞானிகளை ஆபத்தை மதிப்பிடுவதற்கும் ஆபத்தானது என்னவென்று சொல்வதற்கும் ஆபத்தான ஆனால் மிகவும் வேடிக்கையான விஷயத்தைப் பற்றி பேசுவதற்கும் அவர்கள் கேட்கிறார்கள் இந்த சமூகம் இந்த வெள்ளைத்தாளை வெளியிடும்போது இந்த அறிக்கை சமூகத்தின் அறிக்கை அல்ல என்று கூறி வெளிப்படுத்தப்பட்ட கருத்துக்கள் ஆசிரியர்களின் கருத்துக்கள் மட்டுமே என்று கூறுகிறார்கள் இதன் மூலம் அவர்கள் சொல்ல வருவது என்னவென்றால் இது எங்களுடைய கருத்தல்ல மாறாக சமூகத்தின் கருத்தாகும் மேலும் இது ஆபத்து என்றால் என்ன என்று கூறுவது அல்ல இது வெறும் விவாத மன்றமே என்பதே ஆகும் ஏன் பல சர்வதேச ஆராய்ச்சியாளர்களை பேராசிரியர்களை அழைத்தபின்னர் அந்த கருத்துக்களுக்கு நாங்கள் பொறுப்பேற்கப் போவதில்லை என்று சொல்கிறார்கள் நிபுணர்களும் விஞ்ஞானிகளும் அழைக்கப்பட்டாலும் ஆபத்து குறித்து கருத்து வேறுபாடு தொடர்ந்தது எனில் உண்மையான ஆபத்து என்றால் என்ன 2 வகையான ஆபத்து உள்ளன ஒன்று புறநிலை ஆபத்து அது அறிவியல் ஆபத்து ஆகும் மற்றொன்று உணரப்பட்ட ஆபத்து புறநிலை ஆபத்து விஞ்ஞான மதிப்பீடுகளிலிருந்து வருகிறது இது அறிவியல் விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் மற்றும் சட்டங்களைப் பின்பற்றுகிறது வருங்கால நிகழ்வைப் குறித்து எதிர்பார்ப்பதைப் பற்றி சாதாரண மக்கள் என்ன உணர்கிறார்கள் என்பது உணரப்பட்ட ஆபத்து ஆகும் பொதுவாக ஆபத்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட பாதகமான நிகழ்வின் நிகழ்தகவு என்று நமக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட நேர கேள்வியில் நிகழ்தகவு கேள்வி இருக்கும் சூழ்நிலையை சவால் செய்யும் எனவே இது ஒரு விளைவு மற்றும் நிகழ்தகவு ஆகும் பொதுவாக ஆபத்தை எவ்வாறு தீர்மானிப்பது எந்த ஒரு ஆபத்தையும் பொதுவாக டாலரில் அல்லது ரூபாயில் தீர்மானிக்கிறோம் வெள்ளத்தால் ஏற்பட்ட இழப்பு உற்பத்தி திறனால் ஏற்படும் இழப்பு பூகம்பத்தால் ஏற்பட்ட இழப்பு இவை அனைத்துமே நாம் எண் உருவத்தில் தான் வெளிப்படுத்துகிறோம் 5 பில்லியன் 20 பில்லியன் 200 பில்லியன் அல்லது 50 பேர் இறந்தனர் 100 பேர் இறந்தனர் என்று நிகழ்தகவு மற்றும் அளவு பெரும்பாலும் நிகழ்வை பாதகமாக ஆக்க கூடியதாகும் இப்போது இடர் மதிப்பீட்டு முன்னேற்றம் மதிப்பீட்டை நாம் செம்மைப்படுத்த விரும்பினால் நாம் இன்னும் முன்னேற விரும்பினால் நமக்கு தரவு தேவை என்பது தெளிவாகத் தெரிகிறது தரவு இல்லாமல் நம்மால் அவ்வாறு செய்ய முடியாது நம்மிடம் அதிகமான தரவு இருந்தால் இன்னும் சிறப்பாக வடிவமைக்க மற்றும் அதிநவீன மதிப்பீடுகளையும் உருவாக்க நம்மால் முடியும் விஞ்ஞானிகள் உங்களுக்கு தரவு தேவை என்று கூறுகிறார்கள் ஆனால் அந்த அபாய உணர்வை அகநிலை ஆபத்து என்று நினைவில் கொள்ளுங்கள் இதனையே சாதாரண மக்களும் நினைக்கிறார்கள் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள்

தயவுசெய்து அந்த கூறை பேரழிவு இடர் நிர்வாகத்தில் இணைக்க வேண்டாம் ஆபத்து மேலாளருக்கு விஞ்ஞான ரீதியாக எது உண்மை மக்கள் அந்த இடைவெளியைக் குறைக்க வேண்டும் என்று நினைப்பது மிகவும் முக்கியமானது ஆனால் விஞ்ஞான ரீதியாக எது உண்மை அது ஏன் உண்மை அவர்கள் நினைப்பது சரியில்லை என்று மக்களுக்கு சொல்ல வேண்டும்

உதாரணமாக நீங்கள் புகை பிடிக்கிறீர்கள் என்றால் அது ஆபத்தானது நீங்கள் நம்புகிறீர்களோ இல்லையோ நீங்கள் அதைச் செய்கிறீர்கள் ஏனென்றால் நீங்கள் ஆடம்பரமாக இருக்க விரும்புகிறீர்கள் அல்லது உங்கள் உடலுக்கு நிகோடின் தேவை ஆனால் ஒரு முறை நீங்கள் புகைபிடித்தால் உங்களுக்கு ஆபத்து உள்ளது என்பது மிகவும் தெளிவாக உள்ளது அல்லது நீங்கள் ஆபத்தில் இருக்கும் இந்த பையனைப் போன்ற ஒரு சுறுசுறுப்பான ஹீரோவாக இருக்க விரும்பினால் மேலும் நீங்கள் அதை உயர்ந்த இடத்திலோ அல்லது ஏதோ ஒரு இடத்திலோ செய்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு ஆபத்து உள்ளது ஆனால் இது உங்கள் பிரச்சினை என்று விஞ்ஞான ரீதியாக நம்மால் சொல்ல முடியும் ஆனால் அதனை நீங்கள் நம்புகிறீர்களா இல்லையா என்பது உங்கள் கருத்துக்களுக்கு ஏற்றது நீங்கள் வாகனம் ஓட்டுகிறீர்கள் மற்றும் சீட் பெல்ட் போடவில்லை என்றால் அது உங்களின் பிரச்சனை இப்பொழுது கேள்வி என்னவென்றால் இது ஒரு வேடிக்கையா அல்லது ஆபத்தானதா பயமுள்ளதா இது இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் வேடிக்கையானதா இது இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் ஆபத்தானதா எனவே இளைஞர்கள் மற்றும் முதியவர்களின் வாய்ப்பு அந்த மனிதன் பார்வையைப் பொருத்தே வேடிக்கையானதா அல்லது ஆபத்தான ஒன்றா என்பதை முடிவு செய்கிறது நாம் உண்மையில் ஆபத்தை அளவிட முடியுமா என்று இப்போது கேள்வி வருகிறது இருக்கும் எதையும் சில அளவுகளில் உள்ளது என்று கெல்வின் பிரபு சொல்கிறார் எனவே 5 பேர் இருந்தால் 5 நபர்கள் என்று சொல்லலாம் ஆகவே அது உள்ளது இருக்கும் எதையும் சில அளவுகளில் நாம் சொல்ல முடியும் ஒரு கிளாஸ் தண்ணீர் என்று நாம் சொல்ல முடியும் இவ்வாறு கெல்வின் பிரபு கூறுகிறார் எனவே விஞ்ஞான விதிகள் அறிவியல் சட்டத்தின் புள்ளிவிவரங்களை பின்பற்றி உண்மையான புறநிலை அளவிடக்கூடிய ஆபத்துக்கு இடையில் வேறுபாடு இருக்க வேண்டும் எனவே எவ்வளவு ஆபத்து உள்ளது என்பதை புள்ளிவிவரப்படி நம்மால் கூற இயலும் மற்றொன்று நிபுணர் அல்லாதவர்களால் உணரப்பட்ட அகநிலை இதில் கலாச்சார ஆபத்து என்று எதுவுமில்லை மாறாக இது மனிதனின் பிரச்சனை ஆனால் அதிலும் அறிவியல் உள்ளது இப்போது பிரிட்டன் போக்குவரத்துத் துறை விபத்து பதிவின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட சாலையில் எத்தனை மக்கள் இறந்திருக்கிறார்கள் என்பதைக் கொண்டு மிக எளிமையாக ஆபத்தை அளவிட முடியும் என்று சொல்கிறார்கள் உண்மையான விபத்துகளின் விளைவுகளை இந்த எளிய அளவுருக்களை கொண்டு எவ்வளவு ஆபத்து என்பதை மக்களுக்கு எளிமையாக கூறலாம் மேலும் நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்க விரும்பினால் நீங்கள் இருக்கலாம் அதில் எந்தப் பிரச்சனையும் இல்லை ஆனால் அதன் விளைவு உண்மையான ஆபத்து என்பதை உணருங்கள் நீங்கள் இதைச் செய்தாலும் நீங்கள் இதை நம்பவில்லை என்றாலும் அது உங்கள் தனிப்பட்ட பிரச்சனை ஆனால் இந்த சாலை ஆபத்தானது என்று நாம் அறிவியல் பூர்வமாக அறிவோம் எனவே நீங்கள் இதை செய்யக்கூடாது அவர்களைப் பொருத்தவரை பாதுகாப்பான மற்றும் பாதுகாப்பற்ற சாலை என்பது தெளிவாக உள்ளது எந்த ஒரு விபத்தும் இல்லாததால் இடதுபுறம் உள்ள சாலை பாதுகாப்பானதாகவும் மற்றொரு சாலையில் விபத்தின் காரணமாக இந்த சாலை ஆபத்தானதாகவும் கருதப்படுகிறது நாம் ஆபத்தை உண்மையில் அளவிட முடியுமா எனவே இது ஒரு பெரிய கேள்வி உண்மையில் நாம் அளவிட முடியுமா புறநிலை ஆபத்தையும் மற்றும் சவால் தொடரும் என்று உணரப்பட்ட ஆபத்தையும் நம்மால் உண்மையில் வேறுபடுத்தி பார்க்க முடியுமா நமது அடுத்த தொடரில் எவ்வாறு எப்பொழுது எந்த அளவிற்கு புற மற்றும் அகநிலை ஆபத்துகளை வேறுபடுத்தலாம் மற்றும் நம்மால் அதை உண்மையில் செய்ய முடியுமா அது எந்த அளவிற்கு தயார் நிலையை பாதிக்கும் என்பதைப் பற்றியும் விவாதிப்போம் மிக்க நன்றி